இது ஒரு மும்முனை மின்தொகுப்பு கட்டமைப்பு இதைப் பற்றியும் இந்த கட்டமைப்புகள் பற்றியும் விவாதித்தோம் எங்கள் துறையின் மேற்கூரையில் இதனை செயல்படுத்தியுள்ளோம் எங்களிடம் சுமார் 25 kW PV பேனல் உள்ளது அவை இதே கட்டமைப்பை பயன்படுத்தி மின் தொகுப்பு உடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த தொகுதிகள் அனைத்தையும் உருவாக்க தேவையான பல்வேறு உறுப்புகளை பற்றி நான் விவாதிப்பேன் இது உங்களுக்கு 3 கட்ட மின் தொகுப்பு இணைக்கப்பட்ட மாறுதிசையாக்கியை ஏன் வைக்க வேண்டும் என்ற யோசனையைத் தரும் இப்போது கூரையின் மேல் அமைந்துள்ள இந்த PV தொகுதிகள் இடத்தைப் பார்க்கிறோம் எனவே இந்த எண்ணிக்கை PV பேனல்கள் அல்லது அளவைக் காண்பிக்கும் இங்கே பேனல்களின் தொகுப்பு உள்ளது மற்றும் இங்கேயும் ஒரு பேனல்களின் தொகுப்பு உள்ளது என்னுடைய காட்டி நகரும் இடப்பக்கத்தில் ஒன்று இது சுமார் 10 kW மதிப்புள்ள பேனல்கள் மற்றும் அவை மாறுதிசையாக்கியை கொண்ட வணிக மின் தொகுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது இங்கு 25 kW பேனல்கள் உள்ளன அவை வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளன மாறுதிசையாக்கிகள் மாணவர்களால் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு பின்னர் பராமரிக்கப்படுகின்றன மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மின் தொகுப்பிற்கு மின்சாரம் வழங்குகிறது மற்றும் அதைத்தான் நான் காண்பிக்கிறேன் இந்த படம் எவ்வாறு எடுக்கப்பட்டது நாங்கள் IOT தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தினோம் பல விஷயங்களின் தொழில்நுட்பத்தின் இணையம் எனப்படும் இங்கே சரத்தை கவனிக்கவும் சரம் உண்மையில் பலூனுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதில் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் மேலும் அந்த கேமராக்கள் நேரடி காட்சிகளை படம்பிடித்து அதை இங்கே எங்கள் சேவையகத்திற்கு ஒளிபரப்பி வருகின்றன இது ஒரே கூரையின் மற்றொரு அமைப்பு ஆகும் நான் காட்டி இயக்கத்தைக் காட்டும் இடத்தில் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது இவை 25 kWதொகுப்பு ஆகும் அவைகளில் 100 பேனல்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் 250 W மதிப்பீடு கொண்டவை வேறொரு கோணத்தில் அதே பேனல் தொகுப்பின் நிலையை இவ்வாறு பார்க்கலாம் தரையில் பேனல்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இடத்திற்குக் கீழே ஒரு அறை பவர் ரூம் என்று அழைக்கப்படும் ஒரு அறை உள்ளது அதில் அவையெல்லாம் மின் தொகுப்பு உடன் இணைந்திருக்கிறது இது மின் தொகுப்பு இருக்கும் கட்டிடம் ஆகும் இது உண்மையில் நிறைய ஃபேஸ்களை இடைமுகப்படுத்தும் மும்முனை மாறுதிசையாக்கியை கொண்ட மின் தொகுப்பு மற்றும் அவை சுவிட்ச் கியர் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன எந்த அளவில் மின் தொகுப்புக்கு ஆற்றல் உள்ளீடு செய்யப்படுகிறது என்பதற்கான அளவீடு இங்கே கணிக்கப்படுகிறது இங்கே சுவிட்ச் இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஒவ்வொன்றும் 5 kW திறன் கொண்ட ஐந்து மாறுதிசையாக்கிகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு மாறுதிசையாக்கிகலிருந்தும் DSP போர்டில் இருந்து தரவுகள் இந்த சுவிட்ச் மூலம் ஈத்தர்நெட் வழியாக சேவையகத்திற்கு அனுப்பப்படுகின்றன பின்னர் அதில் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படும் ஆற்றல் எவ்வளவு என்ற தரவைப் பெறுகிறோம் இதுதான் ஆற்றல் பெட்டகம் இதில் மின் தொகுப்பிலிருந்து வரும் மின் இணைப்புகளை இடைமுகப்படுத்தும் PV மாறுதிசையாக்கி உள்ளது இவை 19 இன்ச் கொண்ட மாறுதிசையாக்கிகளை கொண்ட அமைப்பு அதில் நாம் மாறுதிசையாக்கிகளை வைத்திருக்கிறோம் இது ஒரு மாறுதிசையாக்கி இங்கே மற்றொரு மாறுதிசையாக்கி உள்ளது மற்றொரு மாறுதிசையாக்கி உள்ளது இந்த அமைப்பிலும் உள்ளன இந்த அமைப்பில் இரண்டு மாறுதிசையாக்கிகள் உள்ளன நாங்கள் இங்கே ஒரு செயல்திட்டத்தை எடுத்துள்ளோம் அந்த அமைப்புகளை தனித்தனி வடிவத்தில் உருவாக்குகிறோம் இதனால் நமக்கு மாறுதிசையாக்கி ஏதேனும் தோல்வியுற்றால் அல்லது பழுதுபார்க்கும் நோக்கத்திற்காக எடுக்க முற்பட்டால் மீண்டும் சரிசெய்து வைக்க எளிதாகிறது நாங்கள் 19 அங்குல நிலையான அளவுகளை பயன்படுத்தி இதை உருவாக்கியுள்ளோம் எனவே ஒவ்வொரு மாறுதிசையாக்கியும் 5 kWஆகும் அவற்றில் 5 உள்ளன எனவே முற்றிலும் 25 kW அதை மின் தொகுப்பில் செலுத்துகிறோம் சில வெப்ப வடிவமைப்புகளும் செய்யப்பட்டுள்ளன ஒரு குழாய் வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் இதில் காற்று வருவதற்கான AC குழாய் வெளியில் இருந்து வருகிறது ரேக் அமைப்பில் புதிய காற்று வரும் பகுதிகள் உள்ளன கீழே காற்றை வீசும் அடிப்பகுதிகள் உள்ளன மேலே விசிறிகள் உள்ளன அவை காற்றை உறிஞ்சி பின்னர் வெளியே தள்ளும் குழாய் வெளியே செல்வதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே வெப்ப நிலைகளை கருத்தில் கொள்வது முக்கியமானது ஏனென்றால் அவை சூடாக மாறும்இந்த 25 கிலோவாட் எண்ணிக்கையில் 10 இழப்பு ஏற்பட்டாலும் கூட 2 kW அளவு மின் இழப்பை ஏற்படுத்தும் அது மிகவும் சூடாக இருக்கும் நீங்கள் இங்கே மின்மாற்றிகள் இருப்பதை பார்க்கிறீர்கள் இங்கே நாம் தனித்தனி மின்தூண்டிகளைப் பயன்படுத்தாமல் கசிவு தூண்டல் மின்மாற்றிகளின் தூண்டல் ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறோம் அவற்றை மின் தொகுப்பு மற்றும் மாறுதிசையாக்கி ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் உறுப்புகளாக பயன்படுத்துகிறோம் சிறப்பு தூண்டல் எதுவும் செய்யப்படவில்லை மின்மாற்றிகள் தனிமைப்படுத்திகளாக செயல்படுகின்றன இங்கே மின்மாற்றிககளைப் பார்க்கிறீர்கள் மொத்தமாக ஐந்து அவைகளில் 3 மின்மாற்றிகள் 1 2 3 இங்கே மற்றும் மற்ற 2 மின்மாற்றிகள் மறுபுறம் உள்ளது இந்த படம் ரேக் கதவு திறந்திருப்பதைக் காட்டுகிறது எனவே இது 19 அங்குல பிரிவு மற்றும் உயரம் 100 மிமீ என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் வடங்கள் 100 மிமீ இப்போது பிரிவுகளில் பல்வேறு வடங்கள் செருகப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் ஒரு மாறுதிசையாக்கி DC பஸ் மின்தேக்கி நீங்கள் இங்கே விசிறி காற்றுத் துருத்திகளை காண்பீர்கள் இது கீழே இருந்து காற்றை எடுத்து பின்னர் மேலே தள்ளுகிறது அதை ரேக் வழியாக செலுத்துகிறது மற்றும் மேலே பல விசிறிகள் உள்ளன அவை காற்றை உறிஞ்ச மற்றும் வெளியே தள்ள உதவுகிறது இது மின் தொகுப்பு மாறுதிசையாக்கி பிணைய பட்ட மற்றொரு நெருக்கமான பார்வை ஆகும் முக்கிய DSP கட்டுப்பாட்டு அமைப்பு அமைந்துள்ள இடம் இது இந்த சுவிட்சுக்குச் செல்லும் இணைய கேபிளை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே ஒரு சிறிய காட்சிப் பொறி உள்ளது சி பஸ் மின்தேக்கி மற்றும் இங்குள்ள பல்வேறு வடங்கள் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தண்டு அந்த வடங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இது ரேக்கின் பின்புறம் ரேக்கின் பின்புறத்தில் நீங்கள் வெப்ப நீக்கி ஐ பார்க்கிறீர்கள் IGBT கள் 1200 வோல்ட் பொருத்தப்பட்டுள்ளன 75 ஆம்ப்ஸ் IGBT கள் வெப்ப நீக்கியில் மேல் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் வெப்பம் சுழல்களின் வழியாகவும் காற்று வெளியேற்றி மூலமாகவும் ரேக் வழியாக பாயும் காற்று குளிரூட்டல் மற்றும் ஒரு தின் ரயில் அமைப்பு வழியாக வெளியேற்றப்படுகிறது மற்றும் நாங்கள் எல்மெக்ஸ் இணைப்பியைப் பயன்படுத்துகிறோம் மேலும் நிறைய வயரிங் செய்ய வேண்டிய உள்ளது ஒவ்வொரு மாறுதிசையாக்கிகளின் பின்புற பக்கத்தின் நெருக்கமான பார்வை நமக்கு கிடைக்கிறது எனவே தின் ரெயில் மற்றும் எல்மெக்ஸ் இணைப்பிகள் ஃபெரூல்கள் பகுதிகளுக்கு பெயரிடுவது கம்பிகளுக்கு பெயரிடுவது அவை அனைத்தும் மிக மிக முக்கியமானவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் மாறுதிசையாக்கியை திறக்கும்போது மேலே இருந்து பார்க்கும்போது வடங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அவை இது போல இருக்கும் மற்றும் ஒவ்வொரு பகுதியும் ஒரு வடமுடனும் மற்றும் வடமானது 19 அங்குலமாக செய்யப்படுகிறது அவை 100 மி உயரம் மற்றும் ஆழம் மாறுபட்டவையாக உள்ளன IGBT களுடன் இணைக்கப்பட்டுள்ள பின்புற பஸ் உள்ளது IGBT கள் வெப்ப நீக்கிகள் பின்புறத்தில் இந்த பஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே பல்வேறு வடங்கள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நாம் பயன்படுத்திய வடங்கள் யாவை இந்த வடங்களின் படங்களை உங்களுக்குக் காட்டுகிறேன் இங்கே உங்களிடம் உணர்வி கயிறுகள் உள்ளன இது DSP போர்டு முக்கிய கட்டுப்பாட்டு அமைப்பு இந்த மூன்று கேட் டிரைவ் ஒவ்வொரு வடத்திற்கும் கரங்களின் மேல் மற்றும் கீழ் பகுதிகளுக்கு ஒரு கேட் டிரைவ் உள்ளது எனவே ஆறு IGBT க்காக உங்களிடம் மூன்று வடங்கள் உள்ளன ஆய்வக அட்டவணையில் பல்வேறு வடங்களை சோதிப்பதற்கான அமைப்பு மின் தொகுப்பு மாறுதிசையாக்கியை ரேக்கில் வைப்பதற்கு முன்பு ஆய்வக பெஞ்சில் சோதிக்க வேண்டும் இது கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகும் இது TMS320f28x தொடர் இது நாம் பயன்படுத்திய செயலி இங்குள்ள ஆற்றல் பிரிவு முழு அமைப்பிற்கும் ஆற்றல் வழங்குகிறது இந்த ஆற்றல் பிரிவு 1 8 வோல்ட் 3 3 வோல்ட் 5 வோல்ட் ± 12 வோல்ட் உருவாக்குகிறது இது DSP பிரிவு இது ஒரு கேட் டிரைவ் தண்ட ஒரு கேட் டிரைவ் தண்டு 2 கேட் டிரைவ்களைக் கொண்டுள்ளது மேல் MOSFET க்கு ஒன்று கீழே உள்ள MOSFET க்கு ஒன்று அவை தனிமைப்படுத்தப்பட்ட கேட் டிரைவ்கள் எனவே இந்த பகுதி இந்த பாதி ஒரு சுவிட்சிற்கானது இந்த பகுதி மற்றொரு சுவிட்சுக்கு ஆனது இது ஒரு சென்சார் தண்டு மின்னழுத்தத்தை உணர்கிறது எனவே இது வெளியீட்டு மின்னழுத்தத்தை உணர்கிறது வெளியீட்டு மின்னழுத்தம் va vb vc ஐ நாம் உணர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் மின் தொகுப்பில் செலுத்தப்படும் ia ib மற்றும் ic மின்னூட்டங்களை நாம் உணர வேண்டும் எனவே மின்னழுத்தத்தை உணர உங்களுக்கு ஒரு சென்சார் தண்டு தேவை மின் தொகுப்பு மின்னோட்ட உட்செலுத்தலை உணர உங்களுக்கு ஒரு சென்சார் தண்டு தேவை எனவே இந்த போர்டு உண்மையில் va vb vc ஐ உணர்கிறது இந்த சென்சார் தண்டு மின்னழுத்த சென்சார் தண்டு ஆகும் எனவே இது மற்றொரு சென்சார் தண்டு ஆகும் இது ia ib ic மின் ஓட்டங்களை ஐ உணர்கிறது எனவே இவை ஹால் சென்சார்கள் இதன் மூலம் மும்முனைக்கு செலுத்தப்படும் மின் ஓட்டங்களை நாம் உணர்கிறோம் இந்த தொகுதி வரைபடத்தைப் பொறுத்தவரை இந்த மவுஸுடன் நான் மாற்றிக் கொண்டிருக்கும் இந்த பகுதி இந்த பகுதி அனைத்தும் கட்டுப்பாட்டு தண்டு டிஎஸ்பி செயலியில் நடைபெறுகிறது மேலும் கேட் டிரைவ் ஒரு தண்டு அதாவது நான் இங்கே மூன்று வரிகளால் காட்டியுள்ள பகுதி மின்னழுத்த உணர்திறன் ஒரு தண்டுமாறுதிசையாக்கி மின்மாற்றியை ஆகிவற்றை பார்த்தோம் இப்போது இந்த டிஎஸ்பி போர்டு கேட் டிரைவ் மற்றும் சென்சார் போர்டு மற்றும் சென்சார் தண்டு அவை அனைத்திற்கும் வேலை செய்ய போதுமான ஆற்றல் தேவை எனவே ஒரு உள்ளீட்டு ஆற்றல் உள்ளது இது மின் தொகுப்பில் இழுக்கப்பட்டு 15 வோல்ட்டுகளுக்கு கீழே இறங்கி பின்னர் பல்வேறு வடங்களுக்கு வழங்குகிறது மற்றும் அந்த புள்ளிகளிலிருந்து தேவையான பகுதி மின்சாரம் உருவாக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக டிஎஸ்பி போர்டுக்கு 3 3 வோல்ட் 1 8 வோல்ட் 5 வோல்ட் என்று தேவைப்படலாம் எனவே ஒவ்வொரு தண்டுக்கும் வழங்கப்படும் 15 வோல்ட்டுகளிலிருந்து அந்த பகுதி மின்சாரம் வழங்கப்படுகிறது எனவே முழு கட்டுப்பாட்டு சுற்றுக்கும் மின்சாரம் ஒரு ஒற்றை தண்டு மூலம் உருவாக்கப்படுகிறது அதை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன்

இது ஒரு ஆற்றல் வழங்கும் தண்டு எனவே இது உங்களுக்கு ஒரு ஒற்றை வெளியீட்டை வழங்குகிறது இது பல்வேறு அமைப்புகளுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் பல்வேறு அமைப்புகள் இந்த போர்டு வெளியீட்டில் இருந்து வரும் ஆற்றலில் இருந்து தேவையான பகுதி மின்சாரத்தை உருவாக்குகின்றன எனவே அது போல பல்வேறு கூறுகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது ஒரு கட்டமைப்பு மட்டுமே அடுத்ததாக நாம் சுற்று திட்டவட்டத்தை வரைய வேண்டும் அதன் பிறகு சுற்று திட்டங்களில் பிரதிபலிக்காத விஷயங்கள் அதாவது வெப்ப சிக்கல்களைப் போல இது நாம் கவனத்தில் கொள்ளவேண்டியது பின்னர் வயரிங் வரைபடம் இது நீங்கள் கவனத்தில் கொள்ளவேண்டிய மற்றொரு கோணம் வடிவமைக்கப்பட்டுள்ள உள்ளடக்கிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியர்கள் எலக்ட்ரிகல் வயரிங் நிபுணர்கள் உள்ளடக்கி நிபுணர்கள் இயந்திர நிபுணர்கள் வெப்ப நிபுணர்கள் ஆகியோரிடமிருந்து இந்த நல்ல அற்புதமான அமைப்பை உருவாக்க அனைவரும் ஒத்துழைத்து ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே இவை அனைத்தும் வெவ்வேறு துறையின் மாணவர்களால் செய்யப்பட்டன அவர்கள் ஒரு குழுவாக ஒத்துழைத்து இந்த குறிப்பிட்ட திட்டத்தை உருவாக்கினர் பின்னர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உள் வளாக மின் தொகுப்பிற்கு ஒவ்வொரு நாளும் 60 முதல் 100 அலகுகள் வரை வழங்கி வருகிறது